இந்த மெசேஜ்கள் அனுப்பப்படும்போது இந்த இடையக வகை நிலைமை தகவல்தொடர்பு டைரக்ட் அல்லது இன்டைரக்ட் மெசேஜ்களை பரிமாற்றம் செய்வதா என்பது தற்காலிக கியூவில் தீர்மானிக்கும் ஒரு தற்காலிக கியூ கிடைத்துள்ளது அதில் மெசேஜ்கள் வைக்கப்படுகின்றன மேலும் இந்த கியூவில் மூன்று வழிகளில் செயல்படுத்தப்படலாம் பூஜ்ஜிய திறன் இணைப்பில் எந்த மெசேஜ்களும் கியூவில் இல்லை சென்டர் இந்த ரிசீவருக்காக காத்திருக்க வேண்டும் இடையக இல்லாத போது இது ஒரு நிலைமை சென்டர் ஒரு மெசேஜை அனுப்புகிறார் சென்டர் மெசேஜ் நுகரப்படும் வரை காத்திருப்பார் இது ஒரு வகை நிலைமை சில எல்லைத் திறனைக் கொண்டிருக்கலாம் N மெசேஜ்களின் வரையறுக்கப்பட்ட நீளம் உள்ளது மற்றும் இணைப்பு நிரம்பியிருந்தால் சென்டர் காத்திருக்க வேண்டும் அவை அதிகபட்சம் n மெசேஜ்களை அனுப்பலாம் என்றும் அவர்களுக்கு சில நிலையான அளவு கிடைத்த மெசேஜ்கள் என்றும் சொல்லலாம் அதிகபட்சம் n மெசேஜ்களை அனுப்பலாம் பின்னர் அவை இடையகத்தில் வைக்கப்படுகின்றன அனுப்பும் செயல்முறையை உருவாக்குங்கள் இந்த n மெசேஜ்கள் வரை காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை ஆனால் இந்த n மெசேஜ்கள் ஏதேனும் ரிசீவர் மெசேஜ் அல்லது செயல்முறையால் பெறப்படாவிட்டால் அவை அனுப்பப்பட்ட பிறகு இந்த சென்டர் செயல்முறை காத்திருக்கும்படி செய்யப்படுகிறது ஒரு சென்டர் போன்ற எல்லையற்ற திறன் ஒருபோதும் காத்திருக்காது இது ஒரு கற்பனையான சூழ்நிலை ஏனென்றால் இந்த வரையறுக்கப்பட்ட நினைவக அளவு காரணமாக வரம்பற்ற திறனைக் கொண்டிருக்க முடியாது ஆனால் நடைமுறையில் அதைச் செய்ய முடியும் ஏனெனில் இது ஒருபோதும் நடைமுறையில் இல்லை எனவே இந்த ரிசீவர் நிச்சயமாக கணினியில் இருக்கும் இது சில மெசேஜ்களையும் நுகரும் இது சில மெசேஜ்களைப் பெறும் இதன் விளைவாக அனுப்பும் செயல்முறை ரிசீவரால் எடுக்கப்படும் அனைத்து மெசேஜ்களுக்கும் காத்திருக்க முடியாது ஆகவே இந்த தடுப்பு அனுப்புதல் மற்றும் பல்வேறு வகையான சூழ்நிலைகளில் அதைப் பெறுவதன் மூலம் சிங்க்கரனைசேஷன் அற்பமானது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு இந்த மெசேஜ் அடுத்தது உண்மையாக இருக்கும்போது ஒரு ப்ரொடியூசர் அல்லது சென்டர் செயல்முறையாகும் அது ஐட்டமை உருவாக்கி அனுப்புகிறது இங்கே ஒரு கிளோஸ் பிரேஸ் காணவில்லை இந்த ப்ரொடியூசர் செயல்முறை இந்த கட்டத்தில் முடிவடைகிறது மேலும் இந்த கன்சுயூமர் செயல்முறை மெசேஜ்களைப் பெறுகிறது அந்த வழியில் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இடையக முழு நிபந்தனையையும் கவனித்துக்கொள்வதை உறுதி செய்யும் எந்தவொரு புள்ளியையும் சரிபார்க்க வேண்டியதில்லை அல்லது அதுபோன்ற எதையும் செய்ய வேண்டியதில்லை ஏனெனில் இடையக முழுமை அல்லது இடையக வெற்று நிலைமைகள் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஆதரிக்கும் மற்றும் அடிப்படை மெசேஜ் அனுப்பும் மெக்கானிசமால் கவனிக்கப்படுகின்றன இது தடுக்கிறது அனுப்புகிறது மற்றும் பெறுகிறது சென்டர் ப்ரொடியூசர் செயல்முறை அடுத்த தயாரிக்கப்பட்ட ஐட்டமைக் கொண்ட சில மெசேஜை அனுப்பினால் அதற்காக ரிசீவர் இல்லை என்பதைக் கண்டறிந்தால் இந்த கட்டத்தில் காத்திருக்க மைய செயல்முறை செய்யப்படும் அது இடையக இடத்தை முழுவதுமாக நிரப்புவதற்கும் அவற்றை மேலெழுதுவதற்கும் செல்ல முடியாது மறுபுறம் இந்த தகவல்தொடர்புகள் அவை கன்சுயூமராக செயல்படும் பெறும் செயல்முறையாகின்றன இது பெறும் கணினி அழைப்பை இயக்கும் இடையக இடம் காலியாக இருந்தால் இங்கே கியூவில் எந்த மெசேஜூம் இல்லை பின்னர் அந்த செயல்முறை காத்திருக்கவும் செய்யப்படும் இந்த ரிசீவர் அடுத்ததாக பயன்படுத்துகிறது மெசேஜ் அடுத்த நுகர்வுக்கு தயாராக இருக்கும் வரை காத்திருக்கும் எனவே இந்த வழியில் இந்த ப்ரொடியூசர் கன்சுயூமர் ப்ராபிளம் மெசேஜ் கியூ செயல்பாட்டுடன் தீர்க்கப்பட்டுள்ளது மற்றொரு வகை IPC உள்ளது இது பைப் என அழைக்கப்படுகிறது இது இரண்டு செயல்முறைகளை தொடர்பு கொள்ள அனுமதிக்கும் ஒரு வழியாக செயல்படுகிறது இது போன்றது P1 மற்றும் P2 என இரண்டு செயல்முறைகள் கிடைத்துள்ளன அவற்றுக்கிடையே ஒரு பைப் நிறுவப்பட்டுள்ளது இங்கே ஒரு பைப் உள்ளது இந்த செயல்முறை P1 இங்கே எழுதுவது P2 அதைப் படிக்க முடியும் இதேபோல் P2 இங்கே எதை எழுதினாலும் P1 அதைப் படிக்க முடியும் இரண்டு செயல்முறைகளை தொடர்பு கொள்ள அனுமதிக்கும் ஒரு வழியாக செயல்படுகிறது இந்த மெசேஜை அனுப்புவதற்கு பதிலாக பெறுங்கள் இந்த வடிவமைப்பு மற்றும் எல்லாவற்றிற்கும் பதிலாக இந்த பைப்பை எடுத்துக் கொள்ளலாம் பின்னர் இந்த ரீட் ரைட் பைப்பின் அடிப்படையில் செய்துள்ளோம் எனவே தகவல்தொடர்பு இரு திசை அல்லது ஒரு திசை போன்ற பிரச்சினைகள் உள்ளனவா இங்கு எடுத்துள்ள எடுத்துக்காட்டு நிச்சயமாக இருதரப்பு பைப் ஒருதலைப்பட்ச பைப்பையும் கொண்டிருக்கலாம் இரு வழி தகவல்தொடர்பு விஷயத்தில் இது ஆஃப் டியூப்லெக்ஸ் அல்லது ஃபுல் டியூப்லெக்ஸ் ஆக இருக்குமா எனவே ஆஃப் டியூப்லெக்ஸ் பொருள் என்பது ஒரு கட்டத்தில் தகவல் தொடர்பு P1 முதல் P2 வரை மட்டுமே வேறு சில நேரங்களில் அது P2 முதல் P1 வரை மட்டுமே இது ஆஃப் டியூப்லெக்ஸ் வகை தொடர்பு மற்றும் ஃபுல் டியூப்லெக்ஸ் வழிமுறையாகும் அவை தன்னிச்சையாக நிகழக்கூடும் P1 இரு திசைகளிலும் தகவல்தொடர்புகள் ஒரே நேரத்தில் செல்ல முடியும் ஆனால் இந்த ஆஃப் டியூப்லெக்ஸ் தொடர்பு ஒரு திசையில் மட்டுமே செல்ல முடியும் இந்த இரு வழி தொடர்பு கிடைத்துள்ளது இது ஆஃப் டியூப்லெக்ஸ் அல்லது ஃபுல் டியூப்லெக்ஸ் என்பதை பதிலளிக்க வேண்டும் மீண்டும் இது OS சார்ந்தது எனவே வெவ்வேறு OS வெவ்வேறு நிலை தகவல்தொடர்புகளை அனுமதிக்கும் தகவல்தொடர்பு செயல்முறைகளுக்கு இடையில் ஒரு உறவு இருக்க வேண்டும் P1 மற்றும் P2 ஆகியவற்றுக்கு இடையே பேரெண்ட் சைல்ட் உறவு இருக்க வேண்டும் என்பது கட்டாயமா சில ஆப்பரேட்டிங் சிஸ்டம்கள் பேரெண்ட் சைல்ட் உறவு இருக்க வேண்டும் என்று சொல்லும் சில ஆப்பரேட்டிங் சிஸ்டம்கள் தேவையில்லை என்று சொல்லும் எனவே எந்த ஜோடி செயல்முறைகளுக்கும் இடையில் பைப்பை நிறுவலாம் அந்த வகையில் உறவை ஒரு தடையாகக் கொள்ளலாம் மற்றும் ஒரு பிணையத்தில் பயன்படுத்திய பைப்புகளால் முடியுமா அவை ஒரே செயலிக்கு சொந்தமில்லாத இரண்டு செயல்முறைகளைக் கொண்டுள்ளன அந்த வகையான சூழ்நிலையை கொண்டிருக்கலாமா அல்லது அதே கணினியை இந்த பைப் ஒரு பிணையத்தில் நிறுவ முடியுமா இவை சில சிக்கல்கள் வெவ்வேறு ஆப்பரேட்டிங் சிஸ்டம்கள் இந்த சிக்கல்களுக்கு வெவ்வேறு நீட்டிப்புகளுக்கு பதிலளிக்கும் பைப்பை இரண்டு பிரிவுகளாக வகைப்படுத்தலாம் அவற்றில் ஒன்று இந்த சாதாரண பைப்பு மற்றொன்று பெயரிடப்பட்ட பைப்பு என்று அழைக்கப்படுகிறது சாதாரண பைப்புகளின் விஷயத்தில் அதை உருவாக்கிய செயல்முறைக்கு வெளியில் இருந்து அவற்றை அணுக முடியாது ஒரு செயல்முறை ஒரு பைப்பை உருவாக்குகிறது மேலும் அதை செயல்முறைக்குள்ளேயே அணுக முடியும் பொதுவாக ஒரு பேரெண்ட் செயல்முறை ஒரு பைப்பை உருவாக்கி அதை உருவாக்கும் சைல்ட் செயல்முறையுடன் தொடர்பு கொள்ள அதைப் பயன்படுத்துகிறது எனவே என்ன நடக்கும் என்பது இந்த பேரெண்ட் செயல்முறையை கொண்டிருக்கலாம் மேலும் அதன் குறியீட்டில் எங்கோ அது ஒரு பைப்பை உருவாக்கியுள்ளது அதன் பிறகு ஒரு ஃபோர்க் சிஸ்டம் அழைப்பை செய்கிறது ஒரு சைல்ட் செயல்முறை C உருவாக்கப்பட்டது இப்போது இந்த பைப்பிற்கு இடையில் பேரெண்ட் மற்றும் சைல்ட் உள்ளது இந்த வகை நிலைமை சாதாரண பைப் என்று அழைக்கப்படுகிறது சாதாரண பைப்புகள் பைப்புடன் தொடர்புடைய வேறு எந்த யோசனையும் இல்லாததால் வேறு சில செயல்முறைகளை இந்த பைப் வழியாக தொடர்பு கொள்ள முடியாது பொதுவாக ஒரு பேரெண்ட் செயல்முறை ஒரு பைப்பை உருவாக்கி அதை உருவாக்கிய சைல்ட் செயல்முறையுடன் தொடர்புகொள்வதற்கு அதைப் பயன்படுத்துகிறது மற்றும் பேரெண்ட் சைல்ட் உறவுகள் இல்லாமல் அணுகக்கூடிய பெயரிடப்பட்ட பைப்புகள் உள்ளன இது இன்னொன்று இந்த பைப்புக்கு சில அடையாளங்காட்டியைப் பெற்றிருக்கலாம் பின்னர் இந்த பேரெண்ட் சைல்ட் உறவு இல்லாமல் இதை வைத்திருக்க முடியும் மேலும் பைப் வழியாக தொடர்புகொள்வதற்கு பல செயல்முறைகளை செய்யலாம் எனவே இவை வேறுபட்ட மாற்றுகளாகும் மேலும் வெவ்வேறு ஆப்பரேட்டிங் சிஸ்டம்கள் அதை வெவ்வேறு நீட்டிப்புகளுக்கு ஆதரிக்கும் இந்த சாதாரண பைப்புகளை முதலில் பார்ப்போம் சாதாரண பைப்புகளின் விஷயத்தில் அவை நிலையான ப்ரொடியூசர் கன்சுயூமர் பாணியில் தொடர்பு கொள்ள இரண்டு செயல்முறைகளை அனுமதிக்கும் ஒரு ப்ரொடியூசர் கன்சுயூமர் பாணியில் ப்ரொடியூசர் ஒரு முனையில் எழுதுகிறார் பைப்பின் வலது முனை மற்றும் கன்சுயூமர் மறு முனையிலிருந்து பைப்பின் ரீட் முடிவைப் படிக்கிறார்கள் சாதாரண பைப்புகள் ஒரே திசையில் உள்ளன ஒரே ஒரு வழி தொடர்பு மட்டுமே சாத்தியமாகும் இருவழி தொடர்பு தேவைப்பட்டால் ஒவ்வொரு பைப்பிலும் டேட்டாவை வேறு திசையில் அனுப்பும் இரண்டு பைப்புகளைப் பயன்படுத்த வேண்டும் தொடர்பு கொள்ளும் செயல்முறைகளுக்கு இடையில் பேரெண்ட் சைல்ட் உறவைப் படிக்க எழுத வேண்டும் இது சாதாரண பைப் இது ஒரு திசைக் பைப்பாக இருக்கும் இது உருவாக்கிய பைப்பாக செயல்முறை மற்றும் ஒரு சைல்ட் உடன் தொடர்புகொள்வதை அழிக்கிறேன் எனவே ஒரு பைப்பின் இரண்டு முனைகள் உள்ளன இது முடிவு 1 மற்றும் முடிவு 2 ஆகும் இந்த முடிவு 1 என்பது ரைட் முடிவு மற்றும் இது ரீட் முடிவு அல்லது இதை ரீட் முடிவாக எடுத்துக் கொண்டால் மற்றொன்று ரைட் முடிவாக இருக்கும் ப்ரொடியூசரை இங்கே வைத்திருந்தால் ப்ரொடியூசர் இந்த முடிவில் ஒன்றை வாசிப்பார் மேலும் பைப்பின் இறுதி இரண்டு வாசிப்பு முடிவிலிருந்து கன்சுயூமர் வாசிப்பார் அவை அவ்வாறு உள்ளன ஒரே ஒரு பைப் மட்டுமே கிடைத்துள்ளது இது ரைட் முடிவில் அதை எழுதுகிறது மேலும் ரீட் முடிவில் அது படிக்கும் ஆனால் இதைப் போல இரண்டு வழிகளில் செய்ய முடியாது இந்த ப்ரொடியூசர் செயல்முறை இங்கே பேரெண்ட் உடன் பொருத்தப்பட்டுள்ளது இது இங்கே எழுதுகிறது மேலும் அது பைப்பிலிருந்து படிக்கிறது இங்கே எழுதப்பட்டதை இதிலிருந்து மட்டுமே படிக்க முடியும் மேலும் இந்த எழுதப்பட்டவை இந்த முனையிலிருந்து மட்டுமே படிக்க முடியும் அடிப்படையில் இரண்டு பைப்புகள் உருவாக்கப்படுகின்றன இந்த இரு வழி தொடர்புகளை விரும்பினால் இரண்டு பைப்புகளுக்கு உருவாக்க வேண்டும் அவ்வாறு செய்ய விரும்பினால் இவை இரண்டும் நடக்க வேண்டுமென்றால் முடிவு 1 இல் எழுத விரும்புகிறீர்கள் முடிவு 2 இல் படிக்க வேண்டும் மேலும் முடிவு 2 இல் எழுதப்பட்டதை படிக்க விரும்புகிறீர்களா முடிவு 1 இல் ஒரு ரீட் எனவே அந்த விஷயத்தில் இரண்டு பைப்புகளை உருவாக்க வேண்டும் இருவழி தொடர்பு தேவைப்பட்டால் இரண்டு பைப்புகள் பயன்படுத்தப்பட வேண்டும் ஒவ்வொரு பைப்பும் டேட்டாவை வேறு திசையில் அனுப்பும் தொடர்பு செயல்முறைகளுக்கு இடையே பேரெண்ட் சைல்ட் உறவு தேவை அது வரை இந்த பைப் இருக்காது மற்றும் செயல்படுத்தப்பட முடியாது இப்போது இது ஒரு நிலைமை இது யுனிக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்க்கானது இது யுனிக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டமின் ஒரு எடுத்துக்காட்டு பைப் அமைப்பு அழைப்பு மற்றும் பைப் int fd ஐப் பயன்படுத்தி சாதாரண பைப்புகள் கட்டப்படுகின்றன எனவே இது ஒரு கோப்பு விவரிப்பான் இந்த அளவு 2 ஆக இருக்க வேண்டும் இந்த fd ஐ 2 ஆக வரையறுக்க வேண்டும் அளவு 2 க்கு சமம் 2 விளக்கங்கள் உள்ளன ஒன்று fd 0 மற்றொன்று fd 1 fd 0 என்றால் பைப்பின் ரீட் முடிவு மற்றும் fd 1 பைப்பின் ரைட் முடிவு இது அவ்வாறே உள்ளது இந்த fd 0 பேரெண்ட் செயல்முறை ஏதாவது படிக்க விரும்பினால் அது fd 0 வழியாக அதைச் செய்யும் அது ஏதாவது எழுத விரும்பினால் அது fd 1 வழியாகச் செய்யப்படும் இதற்காக இந்த அம்புக்குறி இந்த திசையில் நன்றாக நினைப்பீர்கள் என்று நினைக்கிறேன் fd 1 என்பது பைப்பின் ரைட் முடிவு சைல்ட் அவ்வாறு எழுத முயற்சிக்கும்போது பேரெண்ட் அதைப் படித்து fd 0 ஐக் கொடுத்தால் அது இந்த fd 1 இல் எழுதுகிறது இதேபோல் பேரெண்ட் எதையாவது எழுத முயற்சித்தால் அது fd 1 இல் எழுதப்படும் மேலும் அதைப் படிக்க விரும்பினால் அது fd 0 இல் செய்யும் எனவே இந்த பைப் கையாளுதல் யுனிக்ஸ் இல் உள்ள கோப்பு கையாளுதலுக்கு சமம் இந்த பைப்புகளைக் கொண்டு ரீட் மற்றும் ரைட் கணினி அழைப்புகள் உள்ளன சிலவற்றை உருவாக்குங்கள் என்று சொல்லலாம் இந்த வரைபடம் உண்மையில் அதை இன்னும் தெளிவாக விளக்குகிறது சைல்ட் எதுவாக இருந்தாலும் பேரெண்ட் எழுதுகிறார்கள் பேரெண்ட் fd 1 இல் எழுதுகிறார்கள் ஆகவே பேரெண்ட் மற்றும் சைல்ட் fd 0 ஆகிய இரண்டிற்கும் ரீட் பாயிண்டர் ரீட் டிஸ்கிரிப்டர் மற்றும் fd 1 ரைட் டிஸ்கிரிப்டர் ஆகும் இதேபோல் சைல்ட்டிற்கு fd 0 என்பது ரீட் டிஸ்கிரிப்டர் மற்றும் fd 1 ரைட் டிஸ்கிரிப்டர் ஆனால் இந்த சைல்ட் fd 1 இல் எழுதும்போது பேரெண்ட் fd 0 க்குள் படித்தால் கணினி அந்த உள்ளடக்கத்தை பெறும் என்பதை கணினி உறுதி செய்யும் இதேபோல் பேரெண்ட் fd 1 க்கு ஏதாவது எழுதினால் சைல்ட் அதை fd 0 ஆல் படிக்கும்போது அது அந்த உள்ளடக்கத்தைப் பெறும் சைல்ட் இங்கே fd 1 ஐப் பயன்படுத்தி எழுதாது சைல்ட் இயக்கும் போது அதைப் படியுங்கள் என்று கூறினால் அது அந்த உள்ளடக்கத்தைப் பெறும் சைல்ட் fd 0 இல் படிக்க வேண்டும் என்று கூறும்போது அது பேரெண்ட்டால் fd 1 இல் எழுதப்பட்டதைப் பெறும் எனவே சில மதிப்பு v 1 இங்கே எழுதப்பட்டால் அந்த v 1 இங்கே கிடைக்கும் இதேபோல் சைல்டால் எழுதப்பட்ட சில v 2 இந்த v 2 இங்கே கிடைக்கும் சைல்ட் v 2 எழுதியது அல்ல அதைப் படிக்கும்போது இந்த v 2 ஐப் பெறுகிறது இது பேரெண்ட் எழுதிய v 1 ஐப் பெறும் எனவே அடிப்படையில் என்ன நடக்கிறது என்றால் யுனிக்ஸ் விஷயத்தில் இது கிட்டத்தட்ட 2 பைப்புகளாக பிரிக்கப்பட்டுள்ளது என்பதை புரிந்து கொள்ளலாம் எனவே ஒன்று இந்த திசையில் இருக்கின்றது இந்த பைப் இந்த திசையிலும் மேல் பைப் இந்த திசையிலும் உள்ளது யுனிக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டமில் 2 பைப்புகள் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளன அங்கு 2 பைப்புகள் செயல்படுத்தப்பட்டுள்ளன வெவ்வேறு ஆப்பரேட்டிங் சிஸ்டம்கள் அவற்றை வித்தியாசமாகக் கையாளும் எனவே யுனிக்ஸ் பைப்புகளைக் கையாளும் முறை இதுதான் மற்றொரு வகை பைப் இருக்கலாம் அவை பெயரிடப்பட்ட பைப்புகள் என்று அழைக்கப்படுகின்றன பெயரிடப்பட்ட பைப்புகள் சாதாரண பைப்புகளைக் காட்டிலும் சக்திவாய்ந்தவை மற்றும் தகவல்தொடர்பு இரு திசை தொடர்பு செயல்முறைகள் மற்றும் பல செயல்முறைகளுக்கு இடையில் எந்தவொரு பேரெண்ட் சைல்ட் உறவும் தேவையில்லை பெயரிடப்பட்ட பைப்பைப் பயன்படுத்தி பல்வேறு வகையான தகவல்தொடர்புகளை செயல்படுத்தலாம் மற்றும் யுனிக்ஸ் மற்றும் விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்களில் வழங்கலாம் எனவே இந்த பெயரிடப்பட்ட பைப் வகை செயல்படுத்தல் கிடைத்துள்ளது இது எவ்வாறு செய்யப்படுகிறது என்பதைப் பற்றி சில யோசனைகளைப் பெற இந்த இரண்டு ஆப்பரேட்டிங் சிஸ்டம்களின் கையேட்டைப் பார்க்குமாறு பரிந்துரைக்கிறேன் ஏனெனில் இது சற்று சிக்கலானது பெயரிடப்படாத இந்த பைப்பைப் புரிந்துகொள்ளும் யோசனையுடனும் அழைப்புகள் சற்று கடினமாக இருக்கும் என்பதையும் புரிந்து கொள்ள முடியும் கிளையன்ட் சர்வர் சூழலில் மற்றொரு வகை தொடர்பு உள்ளது கிளையன்ட் சர்வர் சூழல் கிளையன்ட் செயலிகள் கிளையன்ட் செயல்முறைகள் உள்ளன மற்றும் சர்வர் செயல்முறைகள் உள்ளன அவை ஒரே கணினியில் அமைந்திருக்கலாம் அல்லது அவை நெட்வொர்க்கில் விநியோகிக்கப்படலாம் இதன் விளைவாக பல்வேறு வகையான தகவல் தொடர்பு வழிமுறைகள் இருக்கும் ஒன்று முதலில் சாக்கெட் என்று அழைக்கப்படுகிறது எனவே இரண்டு அமைப்புகள் அல்லது இரண்டு செயல்முறைகள் அல்லது ஒரு கிளையன்ட் மற்றும் ஒரு சர்வரிற்கு இடையிலான டேட்டா பரிமாற்றத்தைப் பற்றி சாதாரணமாக நினைத்தால் அதைச் செய்வதற்கான சாக்கெட்டுகள் உள்ளன ரிமோட் செயலியில் ஒரு நடைமுறையை செயல்படுத்தக்கூடிய ரிமோட் ப்ரோஸிஜர் காள் உள்ளது ரிமோட் ப்ரோஸிஜர் ரிமோட் சிஸ்டமை அழைக்கிறது குறிப்பிட்ட ஜாவா வகை நிலைமைக்கு ரிமோட் மெத்தெட் இன்வோகேஷன் மற்றும் ரிமோட் ப்ரோஸிஜர் காள் உள்ளது முதலில் சாக்கெட்டுகளைப் பற்றி பேசுகிறோம் ஒரு சாக்கெட் தகவல்தொடர்புக்கான இறுதி புள்ளியாக வரையறுக்கப்படுகிறது எந்தவொரு அமைப்பும் அது பல சாக்கெட்டுகளை ஆதரித்தால் கணினி என்றால் அடிப்படையில் கூட இருக்கும் கருத்தியல் ரீதியாக இங்கே ஒரு சில சாக்கெட்டுகள் உள்ளன என்று நினைக்கலாம் ஆனால் ஒவ்வொரு சாக்கெட்டும் தகவல்தொடர்புகளின் இறுதிப் புள்ளிகள் இந்த சாக்கெட்டுகள் மூலம் நடைபெறலாம் இது சில அமைப்புகளாகும் இது போன்ற சாக்கெட்டுகளின் எண்ணிக்கையை ஆதரிக்கிறது எனவே IP முகவரியின் மற்றும் போர்ட் எண்ணின் இந்த ஒருங்கிணைப்பு ஒரு ஹோஸ்டில் நெட்வொர்க் சேவைகளை வேறுபடுத்துவதற்காக மெசேஜ் பாக்கெட்டின் தொடக்கத்தில் சேர்க்கப்படும் நெட்வொர்க் மூலம் எந்தவொரு மெசேஜும் வந்தாலும் அவை இறுதியில் ஒரு நெட்வொர்க்கில் இணைக்கப்படுகின்றன வரும் இந்த மெசேஜ் இது IP எண்ணையும் சேவையையும் இந்த போர்ட் எண்ணைக் கொண்டிருந்தால் இந்த போர்ட் எண் 100 என்று வைத்துக்கொள்வோம் இது 110 120 போன்றது அங்கு போர்ட் id 100 குறிப்பிடப்படும் இதன் விளைவாக இந்த மெசேஜ் ஒரு நெட்வொர்க்கில் இந்த அமைப்புக்கு வருகிறது பின்னர் இந்த மெசேஜ் எந்த போர்ட்ற்கு செல்ல வேண்டும் என்பதை அடையாளம் காண முடியும் ஹோஸ்டில் நெட்வொர்க் சேவைகளை வேறுபடுத்த மெசேஜ் பாக்கெட்டின் தொடக்கத்தில் இந்த எண் சேர்க்கப்பட்டுள்ளது எனவே எடுத்துக்காட்டாக இந்த 161 8 1625 சாக்கெட் 1625 போர்ட்ற்கு குறிக்கிறது இரண்டு வெவ்வேறு போர்ட்களுக்கு வெவ்வேறு சேவைகளை இணைக்க முடியும் மற்றும் தொடர்பு ஒரு ஜோடி சாக்கெட்டுகளுக்கு இடையில் உள்ளது இது கணினி 1 மற்றும் மற்றொரு கணினி 2 அமைப்பு உள்ளது எடுத்துக்காட்டாக இந்த தொடர்பு எங்கிருந்து வருகிறது கணினி 2 a க்கும் இங்கு சில போர்ட்கள் கிடைத்துள்ளன மேலும் தொடர்புடைய IP முகவரி மற்றும் சாக்கெட் போர்ட் ஐடியைக் கூறி இந்த கணினி 2 இந்த மெசேஜை கணினி 1 க்கு அனுப்புகிறது 1024 க்குக் கீழே உள்ள அனைத்து போர்ட்கள் நன்கு அறியப்பட்டவை அவை நிலையான சாதனங்களுக்குப் பயன்படுத்தப்படுகின்றன எந்தவொரு ஆப்பரேட்டிங் சிஸ்டமிலும் இந்த போர்ட்களுக்கு உலகளாவிய நிலையான சேவைகள் உள்ளன அவை அந்த நோக்கத்திற்காக மட்டுமே செய்யப்படுகின்றன 1024 வரை அவை செய்யப்படுகின்றன சில சேவையகத்தில் சில கணினியில் உங்களுக்கு சில சிறப்பு சேவை இருந்தால் அவற்றைத் தாண்டி அவை எண்ணப்பட வேண்டும் போர்ட் எண் 1024 க்கு அப்பால் இருக்க வேண்டும் சிறப்பு IP முகவரி 127 1 கிடைத்துள்ளது இது லூப்பேக் ஆகும் செயல்முறை இயங்கும் கணினியைக் குறிக்க இது பயன்படுகிறது அதாவது ஒரு கணினி 127 1 முகவரியைக் குறிக்கும் போது அது தன்னைக் குறிக்கிறது ஒரு சுழற்சியைத் திருப்பித் தந்து சில மெசேஜ்களை அனுப்பவும் இந்த கணினியில் இயங்கும் சேவையகம் அதற்கு வருவது போன்ற மெசேஜ்களுக்கு பதிலளிக்க முடியுமா என்பதைப் பயன்படுத்தப்படலாம் நெட்வொர்க் சிக்கல் இருந்தாலும் கூட சேவையகம் இருக்கிறதா அல்லது இல்லை இந்த மெசேஜை இங்கு அனுப்புவதன் மூலம் அதை சரிபார்க்கலாம் இந்த சிறப்பு IP பின்னர் லூப்பேக் முகவரி 127 0 0 இந்த சாக்கெட்டுகள் அடிப்படையில் விநியோகிக்கப்பட்ட அமைப்புக்கு பயன்படுத்தப்படுகின்றன இதைப் போலவே ஒரு ஹோஸ்ட் X மற்றும் வெப் சேவையகம் கிடைத்துள்ளன ஹோஸ்ட் X இது 146 86 52 0 1625 என்ற சாக்கெட் மூலம் ஒரு மெசேஜை அனுப்புகிறது இந்த ஹோஸ்ட் X பல போர்ட்கள் கிடைத்துள்ளன இந்த குறிப்பிட்ட போர்ட்டிலிருந்து ஒரு மெசேஜை அனுப்புகிறேன் இது இந்த வெப் சேவையகத்தின் போர்ட் 80 க்கு ஒரு மெசேஜை அனுப்புகிறது இந்த குறிப்பிட்ட சேவையகம் 161 880 இது ஒரு சேவையகம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய சாக்கெட் போர்ட் id 80 ஆகும் இது ஒரு மெசேஜை அனுப்புகிறது ஒரு நெட்வொர்க்கில் இந்த வழியில் IP முகவரி மற்றும் சாக்கெட் போர்ட் எண்ணைக் குறிப்பிடலாம் இதன் மூலம் எந்தத் போர்ட்க்கு தகவல் தொடர்பு நடைபெற வேண்டும் என்பதைக் கூறலாம் ரிமோட் ப்ரோஸிஜர் காள் எனப்படும் மற்றொரு வகை தொடர்பு அல்லது செயல்பாடு உள்ளது ரிமோட் ப்ரோஸிஜர் காள் அல்லது RPC இது நெட்வொர்க் கணினிகளில் செயல்முறைகளுக்கு இடையிலான செயல்முறை அழைப்புகளை சுருக்கிக் கொள்கிறது கணினியின் பயனராக ஹோஸ்ட் மெஷினில் செயல்முறை செயல்படுத்தப்பட்டதைப் போல அதைப் பார்க்கிறோம் ஆனால் உண்மையில் இது நெட்வொர்க்கில் ரிமோட் செயலிக்குச் சென்று பின்னர் அது அங்கு இயங்குகிறது மீண்டும் செயலாக்கத்திற்கான போர்ட்கள் கிடைத்துள்ளன அதாவது வேறுபாடு சேவையகத்தில் உண்மையான ப்ரோஸிஜருக்கு கிளையன்ட் சைட் ப்ராக்ஸியில் ஸ்டப்ஸ் உள்ளன ஒரு ப்ரோஸிஜருக்கு அழைப்பு விடுத்துள்ளேன் என்று வைத்துக்கொள்வோம் proc1 ஆனால் இந்த proc1 ஒரு ரிமோட் செயல்முறையாகும் எனவே இது சிலவற்றை இயக்குகிறது இந்த proc1 வேறு சில செயலாக்கங்களில் இயங்குகிறது இது P1 இல் உள்ளது இது நெட்வொர்க்கில் செயலி P2 இல் உள்ளது அவை இணைக்கப்பட்டுள்ளன இந்த P2 இந்த Proc1 உண்மையில் இங்கே உள்ளது இந்த மெசேஜ் இந்த P2 க்கு இந்த நெட்வொர்க்கின் வழியாக வரும்போது இது இந்த செயல்முறையை செயல்படுத்தும் ஆனால் தொகுப்பிற்காகவும் சில போலி செயல்முறைகளை P1 செயல்பாட்டில் வைத்திருக்கிறோம் இது P1 என அழைக்கப்படுகிறது அவை ஸ்டப்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன அவை சேவையகத்தில் உண்மையான நடைமுறைக்கான கிளையன்ட் சைட் ஸ்டப் இதுகண்டுபிடித்து சேவையகத்தை மார்ஷல்ஸ் அளவுருக்களை கண்டுபிடிக்கும் எனவே அது என்னவென்றால் இங்கே இந்த ஸ்டப் ரூட்டின் இருக்கிறது இது இங்கே அழைக்கப்படுகிறது இந்த வழக்கம் சரியாக எங்கு அமைந்துள்ளது என்பதைக் கண்டுபிடிக்கும் அவை ஒரு நெட்வொர்க் வடிவத்தில் வைக்கப்பட்டு பின்னர் அவை நெட்வொர்க்கின் வழியாக அனுப்பப்படுகின்றன இந்த மெசேஜ் அனுப்புதல் இதன் மூலம் செய்யப்படுகிறது செயலி P1 இல் செயலியில் ஸ்டப் நடைமுறை Proc1 அதேசமயம் ஒரு செயலி P2 இது உண்மையான செயலாக்கத்தை செய்யும் அங்கே ஒரு சர்வர் பக்கமும் கிடைத்துள்ளது இது இங்கே ஒரு ஸ்டப் கிடைத்துள்ளது எனவே இது இந்த மெசேஜைப் பெறுகிறது அனுப்பப்பட்ட இந்த மெசேஜ் மார்ஷல் அளவுருக்களைத் திறந்து செயல்முறையைச் செய்கிறது இந்த நடைமுறை P1 க்கு இது ஒரு உள்ளூர் அழைப்பைச் செய்யும் பின்னர் இது உண்மையில் இந்த கிளையன்ட் சர்வர் கிளையன்ட் சைட் ஸ்டப்பிற்கு இது வழியாகத் திரும்பும் மேலும் இது அசல் அழைப்பு செயல்முறைக்குச் செல்லும் இந்த கிளையன்ட் பக்கத்திலும் ரிசீவர் பக்கத்திலும் ஸ்டப் செயல்முறைகள் மூலம் இந்த செயல்முறை ரிமோட் பயன்முறை நடைமுறை அழைப்புகள் செயல்படுத்தப்படுகின்றன எனவே விண்டோஸில் மைக்ரோசாஃப்ட் இன்டர்ஃபேஸ் வரையறை மொழி அல்லது MIDL இல் எழுதப்பட்ட விவரக்குறிப்பிலிருந்து தொகுக்கப்பட்ட ஸ்டப் குறியீடு வெவ்வேறு ஆப்பரேட்டிங் சிஸ்டம்கள் அவற்றின் சொந்த செயல்பாட்டைக் கொண்டிருக்கும் வெவ்வேறு செயலிகள் அல்லது வெவ்வேறு ஆப்பரேட்டிங் சிஸ்டம்களுக்கான மெக்கானிசம் எழுத்துரு எனப்படும் ரிமோட் செயல்முறையைப் பார்க்குமாறு பரிந்துரைக்கிறேன் டேட்டா பிரதிநிதித்துவம் வெளிப்புற டேட்டா பிரதிநிதித்துவம் அல்லது XDL வடிவத்தின் மூலம் கையாளப்படுகிறது வெவ்வேறு கட்டமைப்புகளுக்கு கணக்குக் கொடுக்கிறோம் வெவ்வேறு கட்டமைப்புகளில் டேட்டா பிரதிநிதித்துவ வடிவம் வேறுபட்டிருக்கலாம் இந்த MIDL பல்வேறு வகையான வெளிப்புற டேட்டா பிரதிநிதித்துவத்தைக் கொண்டிருக்க அனுமதிக்கும் மேலும் கிளையன்ட் மற்றும் சர்வர் மெஷினில் டேட்டா பிரதிநிதித்துவத்தில் உள்ள வேறுபாடுகளைக் கையாள வேண்டும் ஒரு குறிப்பிட்ட உள்ளமைவு மாற்றம் என்னவென்றால் சில செயலிகள் அவை பெரிய எண்டியன் வடிவமைப்பைப் பின்பற்றும் சில செயலிகள் சிறிய எண்டியன் வடிவமைப்பைப் பின்பற்றுகின்றன 32 பிட் முழு எண்களுக்கு அதில் 4 பைட்டுகள் கிடைத்துள்ளன நினைவகம் ஒழுங்கமைக்கப்பட்ட பைட் என்பதை இப்போது காண்கிறீர்கள் எனவே இது நினைவகம் 32 அகலம் அல்ல இது மிகக் குறைவான குறிப்பிடத்தக்க பைட் என்றும் இது மிக முக்கியமான பைட் என்றும் சொன்னால் இப்போது இந்த எண் 1000 இடத்திலிருந்து சேமிக்கப்பட்டுள்ளது என்று சொன்னால் பைட்டுகளை எவ்வாறு சேமிப்பது இது 1000 இடம் என்றால் இந்த எண்ணிக்கை இங்கே 1000 1001 1002 மற்றும் 1003 போன்ற 4 பைட்டுகளுக்கு மேல் இருக்கும் இப்போது மிக முக்கியமான பைட்டை எங்கே சேமித்து வைக்கிறீர்கள் குறைந்த குறிப்பிடத்தக்க பைட்டை எங்கே சேமிக்கிறீர்கள் பிக் எண்டியன் வடிவமைப்பில் இது மிக முக்கியமான பைட்டை முதலில் சேமிக்கிறது இது இங்கே MSB மற்றும் இறுதியில் LSB ஐ சேமிக்கும் இது பிக் எண்டியன் வடிவம் மற்றும் ஒரு சிறிய எண்டியன் வடிவத்தில் அது முதலில் குறைந்த குறிப்பிடத்தக்க பைட்டை முதலில் சேமிக்கும் இது LSB ஐ 1000 ஆகவும் MSB ஐ 1003 ஆகவும் சேமிக்கும் இரண்டு வடிவங்களும் செல்லுபடியாகும் அதை ஒரே செயலியில் பயன்படுத்தும்போது இது எந்த வித்தியாசத்தையும் ஏற்படுத்தாது என்பதை காண்கிறீர்கள் சேமித்து வைப்பது ஒரு பொருட்டல்ல ஆனால் இந்த சிறிய எண்டியன் பிக் எண்டியன் வேறுபாட்டின் போது ஹோஸ்ட் அல்லது இயந்திரங்களில் இருக்கிறோம் இந்த வடிவமைப்பு மாற்றத்தை கொண்டிருக்க வேண்டும் டேட்டா வலையமைப்பில் பிக் எண்டியன் மிகவும் பொதுவான வடிவமாகும் இது பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் காரணமாக இது நெட்வொர்க் பைட் ஆர்டர் என்றும் குறிப்பிடப்படுகிறது மேலும் இந்த தொலைநிலை தொடர்பு உள்ளூர் காட்சியை விட பாதுகாப்பான காட்சிகளைக் கொண்டுள்ளது ஏனெனில் கணக்கீடு சரியாக மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் ஆனால் இந்த மெசேஜ் பெறப்படவில்லை அல்லது மெசேஜ் களை ஒரே நேரத்தில் விட ஒரு முறை சரியாக வழங்க முடியும் இது ஒரு சிக்கல் மற்றும் OS பொதுவாக கிளையன்ட் மற்றும் சேவையகத்தை இணைக்க ஒரு மேட்ச்மேக்கர் சேவையை வழங்குகிறது எந்த சேவையகம் எந்த சேவைகளைக் கொண்டுள்ளது என்பதைப் போன்றது ஒருவிதமான டிரேக்டரி சேவை உள்ளது மற்றும் டிரேக்டரி சேவைகளைப் பயன்படுத்துவது என்பது போன்றவற்றைக் கண்டுபிடித்து எந்த போர்ட்டை இணைக்க வேண்டும் இந்த வழியில் வெவ்வேறு ஆப்பரேட்டிங் சிஸ்டம்களில் செயல்படுத்தப்பட்ட இந்த தொலைநிலை நடைமுறை அழைப்புகள் கிடைத்துள்ளன அடுத்தது RPC தொடங்குகிறது இது கிளையன்ட் பக்கத்தில் பயனர் இந்த கர்னலை X ஐ தொடர RPC செய்தியை அனுப்ப அழைக்கிறது பின்னர் கர்னல் ஒரு போர்ட் எண்ணைக் கண்டுபிடிக்க மேட்ச்மேக்கருக்கு செய்தியை அனுப்புகிறது கிளையன்ட் முதல் சர்வர் வரை மேட்ச்மேக்கருக்கு ஒரு மெசேஜை அனுப்புகிறது மற்றும் RPC X மற்றும் மேட்ச்மேக்கரின் முகவரியுடன் அது மெசேஜைப் பெறுகிறது அதற்கான சரியான போர்ட் எண் எது மேட்ச்மேக்கர் இப்போது கிளையண்டிற்கு போர்ட் P உடன் பதிலளிப்பார் எனவே அந்த மெசேஜ் கர்னலுக்கு வருகிறது மன்னிக்கவும் கிளையன்ட் மெஷினுக்கு அது போர்ட் எண் மற்றும் எங்களிடம் உள்ள போர்ட் எண்ணைப் பெற்றுள்ளது அது கர்னல் போர்ட்டிற்கு வருகிறது பின்னர் இது RPC க்கு ரிமோட் ப்ரோஸிஜர் காள் கோரிக்கையையும் ஒரு மெசேஜாக அனுப்புகிறது மேலும் ஒரு டீமான் உள்ளது இது செயலாக்கத்தைக் கேட்கும் போர்ட் P மெசேஜைப் பெறுகிறது மேலும் இந்த டீமான் கோரிக்கை மற்றும் செயல்முறைகளை செயலாக்குகிறது மற்றும் அனுப்பப்பட்ட வெளியீடு மற்றும் வெளியீடு பெறப்பட்ட பிறகு அது கிளையன்ட் இயந்திரத்திற்கு திருப்பி அனுப்பப்படும் ஆகவே இந்த ரிமோட் ப்ரோஸிஜர் காள் செயல்பாட்டிற்கு பல மெசேஜ்கள் பரிமாறிக்கொள்ளப்படுகின்றன மேலும் செயல்பாட்டில் அவர்களுக்கு இடையே பல செய்திகள் மாற்றப்படும் அவற்றில் ஒன்று டிரேக்டரி சேவையாகும் அது முயற்சிக்கும் இந்த மேட்ச்மேக்கர் போர்ட்டின் மூலம் கண்டறியப்படுகிறது தொடர்புடைய சேவை எண் சேவை போர்ட்டை கண்டுபிடிக்க பின்னர் அது கிளையன்ட்டிற்குத் தெரிவிக்கப்பட்டால் கிளையன்ட் கோரிக்கையை சேவையகத்தின் பொருத்தமான போர்ட்டிற்கு அனுப்புவார் எனவே இந்த வழியில் RPC செயல்படுத்தப்படுகிறது மற்றும் இது ஒரு நெட்வொர்க்கில்த் தொடங்க உதவுகிறது